ஒளியியல் தகவல்தொடர்புகள் குறித்த ஆன்லைன் பாடத்திற்கு வரவேற்கிறோம் நாம் முந்தைய தொகுதியில் 4 படி செயல்முறையுடன் தொடங்கி ஒளியியல் இழையின் மோட்களைப் பற்றி விவாதித்தோம் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாட்டைப் பார்த்தோம் பரிமாற்றத்தின் கூறுகள் Er EØ Hr HØ ஆகியவற்றை வெளிப்படுத்திய கூறுகள் Ez மற்றும் Hz ஆகியவற்றின் அடிப்படையில் வெளிப்படுத்தினோம் பின்னர் நாம் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் அலை சமன்பாட்டைத் Ez மற்றும் Hz ஆகியவற்றிற்காக தீர்த்தோம் மையப் பகுதிக்கு ஒத்த தீர்வுகள் மற்றும் மையத்தில் உறைப்பூச்சு பகுதிக்கு ஒத்த தீர்வுகள் ஆகியவற்றைக் கண்டறிந்தோம் தீர்வுகள் பெஸ்ஸல் செயல்பாடுகளின் வடிவமாகவும் முதல் வகையைச் சார்ந்ததாகவும் η என்ற ஆர்டரிலும் இருப்பதையும் கண்டோம் ஆனால் உறைப்பூச்சில் நாம் இரண்டாவது வகை மற்றும் η என்ற ஆர்டரிலும் பெஸ்ஸல் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கிறோம் இதுதான் முந்தைய தொகுதியில் நாம் செய்தது தன்னிச்சையான மாறிலிகளை மதிப்பிடுவதற்கு நாம் எல்லை நிபந்தனையைப் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தப்பட்டோம் எனவே நீங்கள் தன்னிச்சையான மாறிலிகளை மதிப்பீடு செய்தவுடன் நீங்கள் திரும்பிச் சென்று Er EØ Hr மற்றும் HØ ஆகியவற்றைக் கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே Ez மற்றும் Hz ஆகியவற்றை பெற்றுள்ளீர்கள் எனவே நாம் விவாதத்தைத் தொடருவோம் ஒரு ஒளியியல் இழையில் உள்ள மோட்கள் இது நான் உங்களுக்கு விவரித்த ஒரு எளிய சுருக்கம் மட்டுமே Er மற்றும் EØ Hr மற்றும் HØ ஆகியவை Ez மற்றும் Hz இன் செயல்பாடுகள் என்பதை நாம் அறிவோம் மையத்தில் Ez r இன் பெஸ்ஸல் செயல்பாடாக இருக்கும் இந்த விஷயத்தில் η என்பது ஒரு முழு எண் u மற்றும் w ஆகியவை நேர்மறை மாறிலிகளாகும் அவை k வெக்டர் மற்றும் பரப்புதல் நிலையான வெக்டர் β ஆகியவற்றுடன் தொடர்புடையவை முந்தைய தொகுதியில் நாம் விவாதித்தது போல η என்பது Ø யை பொருத்த ஆர்டர் மற்றும் இது ejηØ என மாறுகிறது இது மோட்களின் கோண விநியோகம் ஆகும் எனவே η பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருந்தால் புலங்கள் Ø லிருந்து சுயாதீனமாக இருக்கும் η 1 என்றால் Ø இன் மீதான செயல்பாட்டு சார்பு cosØ மற்றும் sin Ø ஆகியவற்றோடு இருக்கும் இதேபோல் cos2Ø மற்றும் sin 2Ø ஆகியவை கோண சுழற்சிகள் அல்லது கோண அலை எண்களைக் குறிக்கிறது இழைக்குள் Z ஐப் பொறுத்தவரை e jβz என்ற இந்த பரப்புதல் தீர்வை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எனவே இழையில் நீங்கள் r மற்றும் கோண விநியோகத்தைப் பொறுத்து ஊசலாடும் மோட்களை விரும்புகிறீர்கள் கோண விநியோகம் ejηØ மற்றும் Z திசையில் பரப்புதல் மூலம் நிர்ணயம் செய்யப்படுகிறது அங்கே E jβz திசையில் ஒரு மாறிலி உள்ளது அது அந்த மின்சார புலத்தை பெருக்குகிறது அதேபோல் Hz க்கான சமன்பாடும் Ez க்கான சமன்பாட்டின் அதே வடிவத்தில் தான் இருக்கும் மேலும் தீர்வும் வேறுபட்ட தன்னிச்சையான மாறிலி β வைத் தவிர அதே வடிவத்தில் தான் இருக்கும் மன்னிக்கவும் தன்னிச்சையான மாறிலி B B ஒரே மாதிரியாக இல்லாத காரணங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் 𝛿 x E ஐ எடுத்துக் கொண்டால் அந்த 𝛿 x E உங்களுக்கு H ஐ கொடுக்க வேண்டும் மேலும் 𝛿 x E எடுக்கும் செயல்பாட்டில் கூடுதல் மாறிலி ஒன்று அந்த சமன்பாட்டிற்குள் வரும் ஏனென்றால் உங்களிடம் வேறுபட்ட மாறிலி B ஒன்று உள்ளது அது உறைப்பூச்சு பகுதியில் இருந்து எடுக்கப்படுகிறது Ez ஏதோ ஒரு மாறிலி C மடங்கு இரண்டாவது ஆர்டர் பெஸ்ஸல் செயல்பாடு ஆகும் இவை முந்தைய தொகுதியில் விவாதிக்கப்பட்ட அதிவேகமாக சிதையும் பெஸ்ஸல் செயல்பாடுகள் ஆகும் மையத்தில் உள்ள ஊசலாட்ட நடத்தை உறைபூச்சில் உள்ள சிதையும் தீர்வுகளுக்கு என்ன செய்யும் எனவே உங்களுக்குத் தெரிந்த உறைபூச்சின் மோட் பெஸ்ஸல் செயல்பாடு J0 என்றால் அது அதிகபட்சம் r 0 ஆகவும் பின்னர் r அதிகரிக்க தொடங்கும் போதும் பெஸ்ஸல் செயல்பாட்டை குறைகுறைத்துக்கொண்டே வரும் எனவே நிலையான r a எனும்போது இந்த செயல்முறையை நீங்கள் சரியாக நிறுத்துங்கள் பெஸ்ஸல் செயல்பாடு நன்றாக சிதையும் கட்டத்தில் நீங்கள் இதை சரியாக நிறுத்துகிறீர்கள் நிச்சயமாக இது மைய அரத்தை ஒத்திருக்கும் உண்மையான ஆனால் இது எந்தவொரு தன்னிச்சையானபுள்ளியாகவும் நீங்கள் கருதலாம் இப்போது இந்த கட்டத்தில் புலம் ஒரு குறிப்பிட்ட வீச்சு Ez க் கொண்டிருக்கும் ஏனெனில் இது உச்ச மதிப்பு r 0 இல் இருந்து தொடங்குகிறது மேலும் இது ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு வீழ்ச்சியடையும் ஏனெனில் இது J0 செயல்பாடு இது 0 வது ஆர்டர் பெஸ்ஸல் செயல்பாடு இவ குறைந்துகொண்டே வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியை எட்டும் அது r a வில் Ez என்பதாகும் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் புலம் இங்கே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஏனெனில் 2 மின்கடத்தாக்களில் உள்ள தொடுநிலை மின் புலம் அந்த குறிப்பிட்ட எல்லையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே இந்த கட்டத்தில் Ez அளவிடப்பட்டால் அது Ez ஆக மாறியது புதிய புலம் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு ரேடியல் தூரம் அதிகரிக்கும்போது சிதைவடைய வேண்டும் எனவே நீங்கள் எந்த மோடின் தீர்வைப் தேடுகிறீர்களோ அதை பொருத்து சிதைந்த மாறிலியின் பெருக்கங்களையும் J0 அல்லது J1 J2 இன் வீச்சுகளையும் சரிசெய்ய வேண்டும் எனவே எல்லை நிபந்தனை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவசியம் ஆனால் நீங்கள் உண்மையில் ra வாக இருக்கும் மையப்பகுதியில் இருக்கின்ற Ez2 என்ற மின்சாரத் புலத்திற்கான சமன்பாடுகளின் தொகுப்பை உருவாக்குவீர்கள் மையப்பகுதி மற்றும் உறைப்பூச்சு இடைமுகம் ra இல் Ez2 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே மையத்தின் உள்ளே நாம் ஒரு தீர்வின் J0 வகையான தீர்வை எதிர்பார்க்கிறோம் இது ஒரு குறிப்பிட்ட உச்ச மதிப்பில் இருக்கும் பின்னர் இது குறையத் தொடங்கும் அது ra இந்த நிலையை அடுத்ததாக எட்டியிருக்கும் இந்த நிபந்தனை என்னவென்றால் தீர்வின் தாமதமான பகுதி ஒரே புள்ளியில் தொடங்க வேண்டும் அதே கட்டத்தில் அது சரிவாக வெளியேற வேண்டும் நிச்சயமாக மோட்கள் இருபுறமும் சமச்சீராக இருக்கின்றன இதன் பொருள் என்னவென்றால் r ஐ விட குறைவாகவோ அல்லது வேறு வழியில் சுற்றி r க்கு செல்வது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் மைய ஆரம் குறைத்தீர்கள் என்றால் மோட் சிதைந்து போய்விடும் EZ1 க்கான புலம் இங்கே நின்றுவிடும் எனவே EZ1 அதே கட்டத்தில் தொடங்கி பின்னர் சிதைந்துபோகும் பாணியில் செல்ல வேண்டும் எல்லைக் நிபந்தனை அடிப்படையில் இதன் வீச்சு என்ன இங்குள்ள வீச்சு என்ன இந்த வீச்சுகளை எவ்வாறு சரிசெய்வது போன்றவற்றை செய்கிறது நாம் எல்லை நிபந்தனைகளை தியாகம் செய்து தன்னிச்சையான மாறிலிகளை மதிப்பீடு செய்ய முடியும் தொடுநிலை மின்சார புல கூறுகளின் தொடர்ச்சியைப் போலவே தொடுநிலை காந்தப்புல கூறுகளின் தொடர்ச்சியும் உள்ளது எனவே உங்கள் HZ1 அதே எல்லையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் ra என்ற இடைமுகத்திற்கு Hz என்பது Eth காந்தப்புலத்தின் ஒரு உறுதியான அங்கமாகும் எனவே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் மேலும் இரண்டு கூடுதல் தடைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இது EØ1 என்பது r a இல் மின்சார புலத்தின் கோண கூறு ஆகும் ஆனால் r a இல் உள்ள மின்சார புலத்தின் கோணக் கூறு EØ2 க்கு அது சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த உருளை குறுக்குவெட்டை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் மேலும் இங்கே குறுக்கு வெட்டு பகுதியைப் பார்க்கிறீர்கள் அதில் ra என்பதிலிருந்து Ez வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த எல்லைக்கு EZ தொடு நிலை கூறு ஆகும் இது EØ என்பதின் கோண கூறாக மற்றும் தொடு நிலையாகவும் இருக்கும் இருப்பினும் ரேடியல் கூறு மேற்பரப்பில் இருந்து வெளியே வரும் எனவே இதை குறுக்கு வெட்டு தோற்றத்தை நீங்கள் கற்பனை செய்தால் ரேடியல் கூறு இதுபோன்று வெளிவரும் எனவே இந்த வளைவுக்கு r a இல் மையத்தையும் உறைப்பூச்சையும் பிரிக்கிறது இந்த ரேடியல் கூறு ஒரு சாதாரண கூறு அது நான் விண்ணப்பிக்க விரும்பும் கட்டுப்பாடு அல்ல எனவே உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பில் ra க்கு Ez மற்றும் EØ ஆகியவை மின்சார புலத்திற்கான தொடு கூறுகள் Hz மற்றும் HØ ஆகியவை காந்தத்திற்கான உறுதியான கூறுகள் கடைசியாக HØ1HØ2 எனவே இந்த சிறிய பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்கலாம் இது Ez மற்றும் Hz ஆகியவற்றின் நீளமான கூறுகளின் அடிப்படையில் EØ மற்றும் HØ ஐ வெளிப்படுத்த அனுமதிக்கும் நான் சென்ற தொகுதியில் உங்களுக்கு கொடுத்த பயிற்சியை செய்திருந்தால் Ez Hz ஆகியவற்றின் மதிப்புகளை நீங்கள் மையப்பகுதி மற்றும் உறைபூச்சின் சமன்பாடுகளில் பயன்படுத்த முடியும் EØ மற்றும் HØ க்கான வெளிப்பாட்டைப் பெறுங்கள் எனவே நீங்கள் இந்த பயிற்சியை தீவிரமாக எடுத்துக் கொண்டு இதைச் செய்வீர்கள் என்று கருதுகிறேன் நீங்கள் 4 சமன்பாடுகளை உருவாக்க போகிறீர்கள் என்று நீங்கள் அறிந்தவுடன் உங்களிடம் 4 அறியப்படாதவை 4 உள்ளன அவை A B C மற்றும் D ஆகும் மற்றும் Ez இலிருந்து 4 சமன்பாடுகள் வரும் A மற்றும் B ஆகியவை மின்சார மற்றும் காந்தப்புலத்தின் Z கூறுகளின் பெருக்கங்கள் C மற்றும் D ஆகியவை மின் மற்றும் காந்தப்புல கூறுகள் EØ மற்றும் HØ ஆகும் எனவே நீங்கள் 4 அறியப்படாதவை மற்றும் 4 சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் ஒரு மேட்ரிக்ஸை எழுதுவது தான் இதை அறிய எளிதான வழி ஆகும் எனவே A B C மற்றும் D என எழுதப்பட்ட 4 அறியப்படாதவை இங்கே மேட்ரிக்ஸில் மாற்றப்பட்டுள்ளன பின்னர் இங்கு ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் இருக்கும் அது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது நேரியல் சமன்பாட்டின் தீர்வாகும் அதாவது நேரியல் ஒரே நேரத்தில் சமன்பாடுகள் பாகம் இப்போது நீங்கள் ஏபிசிடியின் பூஜ்ஜியமற்ற அனைத்து மதிப்புகளையும் விரும்பினால் பொதுவாக நீங்கள் A B C D யின் பூஜ்ஜியமற்ற மதிப்புகளை விரும்புகிறீர்கள் நீங்கள் A B C மற்றும் D அனைத்தையும் 0 க்கு சமமாக அமைக்கும் போது அது அற்பமான தீர்வாக இருக்கும் அந்த விஷயத்தில் எந்த முறைகளும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எனவே நீங்கள் செய்ய வேண்டியது A ஐ உருவாக்குவது பொதுவாக பூஜ்யம் அல்லாத A B C D பொதுவாக பூஜ்யம் அல்லாத மதிப்பாக இருக்க வேண்டும் எல்லை நிபந்தனையைப் பயன்படுத்துவதன் மூலம் நான் பெற்ற மேட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் இதன் டிடெர்மினேன்ட் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நான் இதைச் செய்வது மிகவும் நல்ல விஷயம் அல்ல என்று நான் உங்களுக்கு எச்சரிக்க முடியும் ஏனென்றால் இது நிறைய நேரம் எடுக்கும் ஆனால் கடினம் அல்ல ஆனால் அது மிகவும் கடினமானது சரி எனவே இது நிறைய நேரம் எடுக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பேனாவையும் காகிதத்தையும் ஒன்றாக இணைத்து சிறிது நேரம் செலவிட்டால் அந்த டிடெர்மினேன்ட் 0 க்கு சமம் என்பதையும் மேட்ரிக்ஸின் அந்த சமன்பாடு தீர்மானிப்பின் தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும் இது நான் எழுதப் போவதில்லை எனவே உரை புத்தகத்தில் மேட்ரிக்ஸின் உள்ளீடுகளுக்கான தகவல்களைப் பெறலாம் கிடைத்த தீர்வுகள் கீழ்கண்டவாறு இருக்கும் இதுதான் Jν க்கு கொடுக்கப்பட்ட உண்மையில் மற்றொரு சிக்கலான வெளிப்பாடு மற்றொரு சமன்பாடும் உள்ளது இது ஆர்குமென்ட் பொறுத்தவரை உள்ள பெஸ்ஸல் செயல்பாட்டின் டெரிவேட்டிவ் ஆகும் இந்த சமன்பாட்டை தீர்க்க ஒரு எளிய எச்சரிக்கையை கொடுக்கிறோம் இது மிகவும் கடினமாக இருக்கும் இதை நீங்கள் பகுப்பாய்வு ரீதியாக தீர்க்க முடியாது இந்த சிக்கலை தீர்க்க சில எண் நுட்பங்களை நீங்கள் நாட வேண்டியிருக்கும் இந்த சமன்பாட்டின் ரூட்ஸைப் பெறுவது β க்கான மதிப்பு என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் இங்கே குறிக்கோள் உண்மையில் β பெறுவதே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் βνa2 என்பது இந்த மதிப்பிற்கு சமம் என்று சொல்ல முடியாது அதை நான் டினாமினேட்டர் ற்கு எடுத்து சென்று பின் எல்லாவற்றிற்கும் சேர்த்து சதுர மூலம் எடுக்கலாம் உண்மையில் இது இப்படி நடக்காது ஏனென்றால் u w மறைமுகமாக β வைக் கொண்டிருக்கும் ஏனெனில் u2 என்றால் என்ன u2 என்பது k2-β2 ஆகும் எனவே β அங்கேயும் உள்ளது ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இந்த சமன்பாடுகள் நீங்கள் தீர்க்கக்கூடிய எளிய சமன்பாடுகள் அல்ல இவை மிகவும் சிக்கலானவை எனவே நீங்கள் அதை பகுப்பாய்வு முறையில் செய்ய வேண்டியதில்லை என்பது எனது பரிந்துரை இது சாத்தியமற்றது அதேசமயம் நீங்கள் சமன்பாடுகளைத் தீர்க்க சில எண் முறையைப் பயன்படுத்தலாம் மற்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வீட்டு பாட பயிற்சியில் இந்த சமன்பாட்டின் தீர்வை எண் நுட்பத்தைப் மாட்லாப் போன்ற மொழியைப் பயன்படுத்தி நிரல் செய்யலாம் β ஐப் பெறுவதற்கு நீங்கள் தீர்க்க வேண்டிய சமன்பாடு இதுதான் இங்கே ஒரு அளவுரு உள்ளது எனக்கு ஆர்டரை ஆர்டர் தேர்வு செய்ய சுதந்திரம் உள்ளது அதனால் நான் ஆர்டர் v ஐ தேர்வு செய்ய முடியும் இது 0 1 2 இலிருந்து தொடங்குகிறது நீங்கள்v 0 என்று தேர்வுசெய்தால் இந்த வெளிப்பாட்டின் வலது புறம் என்ன நடக்கிறது என்றால் நாம் வலது புறம் எழுதுகின்ற ரூட் சமன்பாடு வெறுமனே மறைந்துவிடும் ஏனெனில் அது β νa2 மற்றும் v0 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இந்த முழு வலது பக்கமும் காணாமல் போய்விடுகிறது நீங்கள் இப்போது இரண்டு தீர்வுகளைத் தீர்க்க வேண்டும் அதை நான் 1B0 மற்றும் இரண்டாவதை 2D 0 எனக் குறிக்கிறேன் இந்த 10 என்றால் அதாவது Jν kν 0 எனில் இது TE0M தீர்வுகளுக்கு ஒத்திருக்கிறது நிச்சயமாக இது ν 0 ஆக இருக்கும்போது மட்டுமே நிகழும் எனவே தீர்வு உண்மையில் J0K0 0 ஆக இருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் J0 J2 போன்ற சில மறுநிகழ்வு உறவைப் பயன்படுத்தலாம் இதேபோல் k0 மற்றும் k1 ஆகிய முதல் மற்றும் இரண்டாவது வகையான பெஸ்ஸல் செயல்பாடுகளுக்கு நீங்கள் சில மறுநிகழ்வு உறவுகளைப் பயன்படுத்தலாம் இதை சற்று எளிதான வடிவத்தில் எழுதி அதை தீர்க்கலாம்

பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் உங்களிடம் ஏற்கனவே ஒரு இழை இருந்தால் அதன் A ஆரம் ஏற்கனவே தீர்மானிக்கப்படுகிறது மற்றும் k2 ஏனெனில் νk 2 இல் இது தீர்மானிக்கப்படுகிறது ஏனெனில் இது பொருளின் பண்பு ஆகும் β என்ற அறியப்படாத காரணி இன்னும் உள்ளது ஆனால் மற்ற எல்லா அளவுருக்களையும் கொடுத்தால் இந்த சமன்பாட்டை சரியாக தீர்ப்பதன் மூலமும் நீங்கள் β வைப் பெற முடியும் என்னிடம் u மற்றும் w உள்ளன அதை வைத்து நான் என்ன செய்வது உண்மையில் u2 மற்றும் w2 ஐ தொடர்புபடுத்தலாம் ஏனெனில் u2 மற்றும் w2 ஐ எடுத்துக் கொண்டால் u2 என்பது k2-β2 மற்றும் k2-β2 என்பது u2 மற்றும் w2 வின் கூட்டுத்தொகை ஆகும் w2k 2-k22-u2 ஐ எழுதி பின்னர் w √k 2k2−u2 என்று சொன்னால் இந்த சமன்பாட்டைத் நீங்கள் தீர்க்கலாம் எனவே இரண்டு மாறிலிகள் u மற்றும் w என்ற இரண்டு மாறிலிகள் தேவையை நீக்குவதன் மூலம் w ஐ இந்த வெளிப்பாட்டில் சேர்க்கலாம் எனவே நீங்கள் இந்த அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கலாம் எனவே நீங்கள் தேடுவது β வின் மதிப்பை சொல்லும் சமன்பாடு ஆகும் u மட்டும் உள்ளே இருக்கின்றது இந்த சமன்பாட்டை நீங்கள் தீர்க்கும்போது u க்கு ஒரு தீர்வைப் பெறப் போகிறீர்கள் ஆனால் u மற்றும் β தொடர்புடையது எனவே முதலில் u வைக் கண்டுபிடித்து பின்னர் β வை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் இதை செய்யும்போது அது நம்மை TE0m மோட்களுக்கு அழைத்துச் செல்கிறது ஒருவேளை இரண்டாவது டெர்ம் பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் இது என்ன குறிக்கின்றது என்றால் சமன்பாடு k 2J k 2K 0 என்ற சமன் பாட்டிற்கு திரும்பிச் சென்று மீண்டும் சில மறுசீரமைப்பு உறவுகளை பயன்படுத்தலாம் உங்களிடம் K2J உள்ளது இது ஸ்கிரிப்ட் Jk2K0 ஆகும் எனவே இவை பெஸ்ஸல் செயல்பாடுகள் அல்ல இவை J0 மற்றும் K0 க்கான வெளிப்பாடுகள் ஆகும் எனவே நீங்கள் இந்த டெர்மை 0 க்கு சமமாக எடுத்துக் கொள்ளும்போது அந்த தீர்வுகள் TM0m என அழைக்கப்படும் இந்த TE0M TM0Mக்கு பின்னால் உள்ள பொருள் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் நீங்கள் இந்த டெர்மை பூஜ்ஜியத்திற்கு சமமாக எடுத்துக் கொள்ளும்போது கிடைப்பது மோட்கள் TE0M என்று நான் சொன்னேன் இதன் பொருள் மின்சார புலம் கூறு Ez உண்மையில் மறைந்துவிடும் Hz என்பது பிற எல்லாவற்றையும் கூறுகளையும் பொருத்து பூஜ்ஜியம் அல்லாத மதிப்பாக இருக்கும் மற்ற எல்லா கூறுகளும் இருக்கும்போது Ez 0 வில் என்ன நடக்கிறது அதாவது இழை அணுகலுடன் எந்த கூறுகளும் இல்லை அவை Er மற்றும் Eϕ வடிவத்தில் z அச்சுக்கு செங்குத்தாக ப்ளேனில் உள்ளன இந்த z அச்சு பிளேன் க்கு செங்குத்தாக இருக்கும் ஏனெனில் Ez0 மின்சார புலம் இந்த எனில் ப்ளேனில் பரவல் அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே இது பரவலின் அச்சுக்கு செங்குத்தாக இருப்பதால் மின் புலம் பரப்புதலின் திசைக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது ஏனென்றால் நாம் இதை TE0m மோட் என்று அழைக்கிறோம் அதில் 0 என்பது ரேடியல் திசையின் அடிப்படையில் நடந்து கொள்ளும் வழியைக் குறிக்கிறது மோடானது எவ்வாறு பரவுகிறது அல்லது அது எவ்வாறு நடந்துகொள்ளும் மற்றும் M என்பது அது எவ்வாறு மாறும் என்பதைக் குறிக்கிறது M0 என்று இருந்தால் அது எப்படி மாறும் என்பதை கோண ரீதியாக நீங்கள் அறிவீர்கள் அது மாறும் ஏனென்றால் அது ϕ யை சார்ந்து இல்லை மற்றும் துரதிர்ஷ்டவசமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக நமக்கு TE00 என்ற மோட் இல்லை ஆகையால் M1 இருந்தால்தான் குறைந்தபட்சம் முதல் மோடை பெற முடியும் எனவே நீங்கள் TE01 மோடைப் பெறுவீர்கள் அதேபோல் நீங்கள் TM01 மோடையும் பெறுவீர்கள் அதே z இயக்கிய பரவலில் HZ0 என நான் கருதும் போது உங்களுக்கு TM பற்றி தெளிவாக புரிந்திருக்கும் எனவே காந்தப்புலம் முற்றிலும் z அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் ப்ளேனில் இருக்கும் இது Hr மற்றும் Hϕ ஆகும் எனவே இது TE01 ஐ ஒத்த பரிமாற்ற காந்த மோட் என அழைக்கப்படுகிறது பரப்புதல் செய்யக்கூடிய மிகக் குறைந்த வரிசை முறை TM01 ஆகும் குறைந்த வரிசை மதிப்புகள் என்பதன் அர்த்தம் என்ன மிகக் குறைந்த வரிசை பரப்புதல் என்பது கொடுக்கப்பட்ட மதிப்பு η மற்றும் m க்கு ஒரு குறிப்பிட்ட பூஜ்ஜியமற்ற புல முறை உள்ளது என்பதைக் குறிக்கின்றது நீங்கள் TE00 ஐ எடுத்துக் கொண்டால் அதற்கான எந்த வடிவமும் இல்லை எனவே இது போன்று இருக்க வாய்ப்பு இல்லை பின்னர் இந்த மோட் என்பது என்ன மோட் என்பது அடிப்படையில் r மற்றும் ϕ ஐ சார்ந்து இருப்பதையும் குறிக்கிறது இந்த பிளேன் அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த ப்ளேனில் நீங்கள் η0 என்று எடுத்தால் புலங்கள் இப்படி சிதைந்துவிடும் அவை மையத்தில் அதிகபட்ச மதிப்பைக் கொண்டிருக்கும் ஆனால் அவை இந்த பாணியில் சரிந்துவிடும் ஒரு பெஸ்ஸல் செயல்பாட்டைப் போல நீங்கள் η 1 ஐக் கருத்தில் கொண்டால் இதற்கான தீர்வுகள் J1 வடிவத்தில் இருக்கும் J1 என்பது பூஜ்ஜியம் என்று தானே தொடங்குகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் அது அப்படியே மேலே செல்கிறது எனவே இழைகளின் மையத்தில் புலம் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் இவை தான் நீங்கள் பெறப் போகும் பல்வேறு வகையான மோட்கள் ஆகும் TE0M TM0M உடன் தொடர்புடைய சமன்பாட்டைப் நீங்கள் எழுதுவதற்கான ஒரு எளிய பயிற்சியாக நான் விட்டு விடுகிறேன் ஏனென்றால் நான் ஏற்கனவே J0 என்றால் என்ன என்பதை எழுதி வைத்துள்ளேன் எனவே இது அடிப்படையில் J0 மற்றும் K0 ஆகும் எனவே J0 மற்றும் K0 இலிருந்து நீங்கள் K2 ஐ மாற்றி மற்றும் K2 என்பது 12 K2 மற்றும் 22 ஆகியவற்றை மாற்றி இந்த சமன்பாட்டை பெறுங்கள் மீண்டும் நீங்கள் w க்கு இந்த மாற்றீட்டை உருவாக்கலாம் நீங்கள் u அடிப்படையில் w ஐ வெளிப்படுத்தலாம் u ஐக் கண்டுபிடித்து β வைக் கண்டறியலாம் இப்படித்தான் நீங்கள் β இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இது பொதுவாக TM0M ஆக இருந்தது இதில் η 0 க்கு சமமாக இல்லை துரதிர்ஷ்டவசமாக EH அலைகள் மற்றும் HE அலைகள் என அழைக்கப்படும் இரண்டு வகையான அலைகளுடன் முடிவடையும் EH அலைகள் என்றால் E என்பது H ஐ விட பெரியது அதாவது Ez அலைவீச்சு Hz அலைவீச்சை விட பெரியது Ez அலைவீச்சு என்பது மையத்தில் உள்ள A மற்றும் Hz என்பது அலைவீச்சு மையத்தில் உள்ள B ஆக இருந்தது எனவே A B இது ஒன்றை விட பெரிதாக இருந்தால் இதை ஹைப்ரிட் EH மோட் என்று அழைக்கிறோம் அல்லது சில சமயம் மின்சார கலப்பின முறை என்று அழைக்கிறோம் Hz ஐ விட Ez குறைவாக இருக்கும்போது HE மோட் ஏற்படும் எனவே நீங்கள் AB ஒன்றை விட குறைவாக பெறுவீர்கள் எனவே இது ஹைப்ரிட் எலக்ட்ரிக் மோட் அல்லது எலக்ட்ரிக் ஹைப்ரிட் மோட் என அழைக்கப்படுகிறது இது சிறிது குழப்பமாகவே இருக்கும் இந்த ஹைப்ரிட் பயன்முறை குறிப்புகள் சிறிது குழப்பமானவை இது பழைய சொற்களஞ்சியம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை நம்முடன் இருக்கின்றன இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆரம் நிலையானது இழையின் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்னிடம் உள்ளது இழை சரி செய்யப்பட்ட அதாவது நான் n1 n2 k1 k2 ஆகியவற்றை சரிசெய்தேன் ஒருவேளை நான் 1λ இது 1300 நானோமீட்டர் என்று நான் கருதினால் λ மேலும் அதிகரிக்கத் தொடங்குகிறது அல்லது குறையத் தொடங்குகிறது குறைவது என்றால் அதிர்வெண் அதிகரித்து வருகிறது மற்றும் λ அதிகரித்தால் அதிர்வெண் குறைகிறது நீங்கள் இரு வழிகளிலும் செல்லலாம் λ குறைந்தாலும் சரி அதிகரித்தாலும் சரி λ வை நீங்கள் மாற்றுகிறீர்கள் அதோடு சேர்ந்து வேறு சிலதும் மாறுகின்றது λ k0 என்பது உடன் தொடர்புடையது இது வெற்றிட அலை நீளம் ஆகும் மற்றும் k1 k0n1 ஆகும் நான் n1 ஐ சரிசெய்தேன் நான் λ வை மாற்றினேன் ஒருவேளை λ அதிகரித்தால் K0 குறையும் ஏனென்றால் K0 என்பது 2Лλ ஆகும் λ என்பது வெற்றிடத்தில் உள்ளது எனவே இந்த λ வை அதிகரிக்கும்போது k0 குறைகிறது λ வைக் குறைக்கும் போது k0 அதிகரிக்கின்றது β இன் தொடர்புடைய மதிப்புக்கு என்ன நடக்கிறது β வும் மாறுகின்றது எனவே உண்மையில் அங்கே ஒரு குறிப்பிட்ட மதிப்பு உள்ளது அந்த சமன்பாட்டை நீங்கள் தீர்க்கும்போது β வின் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அங்கே உள்ளது β என்பது k0n2 மற்றும் k0n1 க்கு இடையில் உள்ளது இது J0 ஐப் பார்க்கும் போது கிடைக்கும் ஒரு பெருக்குத் தொகை u மாறுவதால் இந்த பெருக்குத் தொகை அதிகரிக்க வேண்டும் k1 மாறுவதால் u மாறுகின்றது அதனால் β வும் மாறுகின்றது ஏனெனில் λ மாறுகின்றது அதனுடன் k2 வும் மாறுகின்றது அதே போல் w கூட மாறுகிறது எனவே அடிப்படையில் u w மற்றும் λ தவிர வேறு அனைத்து இழை அளவுருக்களிலும் மாறாமல் இருக்கின்றது சமன்பாடுகளைத் தீர்ப்பதில் இருந்து நீங்கள் கண்டறிந்த பெருக்குத் தொகை ua அல்லது அதற்கு சமமான β வின் மதிப்பு இந்த பிராந்தியத்தில் மாறக்கூடும் அது k0n2 க்குக் கீழே இறங்கினால் β கண்டறியப்பட்ட பிறகு இந்த குறிப்பிட்ட மோட் பரப்புவதில்லை அதாவது மின்சார புலம் இங்கே பூஜ்ஜியமாக இருக்கும் காந்தப்புலம் பூஜ்ஜியமாக இருக்கும் நிச்சயமாக இது சரியாக பூஜ்ஜியம் இல்லை ஏனெனில் நான் வழிகாட்டப்பட்ட மோட்களை பார்க்கிறேன் அங்கே சில எவனெஸ்ஸ்ண்ட் மோட்கள் இருக்கும் சில மற்றும் உறைப்பூச்சில் சில கதிர்வீச்சு மோட்கள் இருக்கும் ஆனால் மையப் பகுதிக்கு எந்த விதமான உற்சாகமும் இருக்காது λ வை மாற்றுவதால் இதேபோல் நிகழும் எனவே இந்த சமன்பாடுகளைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் பெற்ற β வின் மதிப்பு அதிகரிக்கும் எவ்வகையில் என்றால் அந்த பிராந்தியத்தில் மையத்திற்குள் பரவும் எந்த மோடும் இருக்காது இப்போது அதிர்ஷ்டத்தினாலோ அல்லது சில வடிவமைப்பினாலோ நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட λ வில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதனுடன் தொடர்புடையது β ஒன்று உள்ளது அதோடு தொடர்புடைய η ஒன்றும் உள்ளது அந்த η வின் ஆர்டரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட η நிலையை நீங்கள் கண்டறிந்த ஒன்றுக்கு சமமாக இப்போது நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு η க்கும் நீங்கள் அந்த சமன்பாட்டைத் தீர்க்கும்போது TE0M சமன்பாட்டைத் திரும்பப் பெறலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த விஷயத்தில் நீங்கள் கருதும் ஒவ்வொரு η க்கும் η0 வழங்கப்படுகிறது ஆனால் இந்த சமன்பாட்டின் தீர்வுக்கு m ரூட்ஸ் உள்ளன மற்றும் சமன்பாட்டின் இந்த m ரூட்ஸ்களை தொடர்புடைய பரப்புதல் மாறிலியின் மதிப்பும் வித்தியாசமாக இருக்கும் Η0 மற்றும் m 1 ஆகியவற்றின் நிலை இதுதான் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் η0 m2 உடன் ஒத்திருக்கும் β இன் மதிப்பு இதற்குச் செல்லக்கூடும் β இன் மதிப்பு இங்கே இருக்கலாம் ஒத்திருக்கும் இரண்டாவது தீர்வு இது m 1 இது m 2 அல்லது அதற்கு பதிலாக நீங்கள் பார்க்கப் போகும் மூன்றாவது தீர்வு இங்கே முடிவடையும் m என்பது சில எண் அது n க்கு சமமாக இருக்கும் ஆனால் இந்த மோட் பிரச்சாரம் செய்யாது இப்போது நாம் திரும்பிச் சென்று நம்மிடம் உள்ள மோட்களைப் பார்ப்போம் நம்மிடம் TE0m TM0m EH மற்றும் HE இரண்டும் ʋm நிச்சயமாக இங்கே 1 க்கு சமமாக இருக்க முடியும் மற்றும் 0 க்கு சமமாக இருக்காது ஏனெனில் ʋ0 இந்த இரண்டு மோட்களையும் நீங்கள் பெறுவீர்கள் பிரச்சாரம் செய்யும் மிகக் குறைந்த வரிசை முறை எது மிகக் குறைந்த ஆர்டர் மோடில் நீங்கள் k0n2 மற்றும் k0n1 உடன் தொடங்க வேண்டும் β இன் மதிப்புகளின் வரம்பாக மோடைப் பரப்ப முடியும் மிகக் குறைந்த வரிசை 1 என்பது நீங்கள் அதிகரிக்கத் தொடங்கியவுடன் அங்கே இருப்பதன் மூலம் உண்மையில் தொடங்குகிறது சில மதிப்புகள் மிகக் குறைந்த வரிசை முறை k0n1 இன் மிகப்பெரிய மதிப்பைக் கொண்டதாக இருக்கும் ஆகவே மிகக் குறைந்த ஆர்டர் மோட் இந்த கட்டத்தில் தொடங்குகிறது எந்த மோடானது k0n1 ஐ விட சற்று குறைவாகவே உள்ளது நீங்கள் திருப்திப்படுத்தும் எந்த மோடும் பரவத் தொடங்குகிறதுβ மற்றும் m கலவையின் வேறுபட்ட மதிப்புகளுடன் பரப்பும் அடுத்த மோட் முதல் உயர் ஆர்டர் என அழைக்கப்படும் இது மிகக் குறைந்த அல்லது ஆதிக்கம் செலுத்தும் மோடாகும் அதாவது மோட் நிலைமைகள் இருக்கும் வரை இந்த பயன்முறை சரியாக இருக்கும் நீங்கள் செவ்வக அலை வழிகாட்டி நிலைமைக்குச் சென்றால் இதுபோன்ற ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உங்கள் அதிர்வெண் f அதிகரித்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் சரியான மற்றும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் வெட்டு அதிர்வெண் எனப்படுவதைக் கடக்கிறீர்கள் எனவே மிகக் குறைந்த வெட்டு அதிர்வெண் கொண்ட மோட் ஆதிக்கம் செலுத்தும் முறை அல்லது அடிப்படை மோட் என அழைக்கப்படுகிறது ஒளியியல் இழைகளைப் பொறுத்தவரை நான் இதை இந்த வழியில் வரைகிறேன் ஏனென்றால் இதை அதிர்வெண்ணைக் காட்டிலும் λ வின் அடிப்படையில் எழுதுகிறேன் எனவே இதை நீங்கள் மிகக் குறைந்த ஆர்டர் பயன்முறையாகவோ அல்லது ஆதிக்கம் செலுத்தும் மோடாகவோ பெறுகிறீர்கள் இப்போது நீங்கள் இங்கே மோட்களின் வகையைப் பார்க்கும்போது மிகக் குறைந்த வரிசை முறை m 0 ஆக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ʋ 0 மற்றும் m 0 உடன் இதன் வீச்சுகளை நீங்கள் கணக்கிடும்போது புலம் இருப்பது இல்லை எனவே இந்த குறிப்பிட்ட மோடில் இருக்கும் எந்தத் புலமும் இருக்கும் அதேபோல் TM00 மோடும் இல்லை எனவே ஒருவேளை m 0 இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் m 1 இருக்க முடியும் அது TE01 மோடும் மற்றும் TM01 மோடும் அடிப்படை மோடாக மாறலாம் ஏனென்றால் அதற்கான சமன்பாடுகளை தீர்க்க ஒவ்வொரு மோடின் வெட்டு அதிர்வெண்களையும் அல்லது வெட்டு நிலைகளையும் கண்டறியவும் ʋ0 TE0m மோட் மற்றும் TM0m மோடை பெறும்போது J0ua00 எனவே J0 0 மற்றும் ʋ 1 எனும்போது HE1m மற்றும் EH1m மோட்களுக்கான வெட்டு அதிர்வெண் தொடங்கும் போது பெறப்படுவது j1ua0 ஆகும் ʋ 2 இருக்கும்போது நீங்கள் HE2m மற்றும் EH2m ஐப் பெறுவீர்கள் மற்றும் ʋ என்பது 2 ஐ விட அதிகமாக இருந்தால் ஒத்த சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் இந்த சமன்பாட்டிற்கான ரூட் சற்று சிக்கலானது இது உரை புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அதை எழுத வேண்டாம் எனவே ʋ 2 மற்றும் ʋ 3 க்கு சமன்பாடு கொஞ்சம் சிக்கலானது நீங்கள் இதற்கான வெளி வெளிப்பாட்டிற்கு உரை புத்தகத்தைப் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் u இன் மதிப்புகளைப் பாருங்கள் ʋ1 வெட்டு நிலை J10 மற்றும் இந்த J10 நீங்கள் ua0 ஆக இருக்கும்போது முதல் 0 எப்படி செல்லும் என்று எழுதுங்கள் ஏனெனில் J1 ஆர்குமென்ட் ன் செயல்பாடாக இருக்கிறது எனவே இது J1 செயல்பாடு மறுபுறம் J0 இப்படித்தான் போகும் எனவே நீங்கள் தேடும் வெட்டு நிபந்தனைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் இதனால் தொடர்புடைய மோடை பரப்ப முடியும் அதனால் HE11 மோடின் ஆரம்பத்தில் அது உங்களுக்குத் தெரிந்த ஒரு பிந்தைய கட்டத்தில் TE01 மற்றும் TM01 பயன்முறைகளுக்கு இங்கே ஒரு பிந்தைய கட்டத்தில் நடக்கிறது எனவே TE01 மற்றும் TM01 முறைகளுக்கு வெட்டு நிலை என்னவென்றால் அவற்றின் ua இன் மதிப்பு உற்சாகமாக இருக்க வேண்டும் அல்லது ua அளவுரு இங்கே இருக்க வேண்டும் இதுதான் நீங்கள் TE0I மற்றும் TM01 0 ஐப் பெறும் இடமாக இருக்க வேண்டும் இது 2 405 மதிப்பில் நடக்கிறது எனவே உங்கள் பெருக்குத் தொகை ua 2 405 ஐ தாண்டும்போது அல்லது வேறுபட்ட அளவுருவை உண்மையில் வரையறுப்போம் ஆனால் இது 2 405 இன் மதிப்பை மீறும் போது இந்த இரண்டு மோட்களும் பிரச்சாரம் செய்யத் தொடங்குகின்றன 0 முதல் 2 405 வரை நாம் எழுதிய சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே உள்ளது இது ʋ 1 m 1 ஆக இருக்கும் அதனுடன் தொடர்புடைய தீர்வு அடிப்படை மோட் என அழைக்கப்படும் அதாவது HE11 ஆகும் எனவே இது HE11 மோட் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது நீங்கள் சிறிது வெளிச்சத்தைத் தொடங்கியவுடன் உண்மையில் பிரச்சாரம் செய்யத் தொடங்குகிறது எனவே இது டாமினன்ட் மோட் என்று அழைக்கப்படுகிறதுமற்றொரு அளவை வரையறுத்துள்ளோம் உண்மையில் அதை V எண்ணாக அழைப்போம் இந்த குறிப்பிட்ட மோட் எவ்வளவு இறுக்கமாக பரப்புகிறது என்பது ஒரு குறிப்பிட்ட பயன்முறையை பரப்பத் தொடங்குவதற்குத் தேவையான V இன் மதிப்புகளை இது உங்களுக்குக் கூறுகிறது பின்னர் இந்த குறிப்பிட்ட அளவுருவைப் பொறுத்து இந்த மோட்கள் E மையத்தில் எவ்வளவு நேர்த்தியாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இது உங்களுக்குத் தெரிவிக்கும் இது V எண் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த சமன்பாடு a2u2 w2k 2 n 2 - n 2 2 உடன் தொடங்கி V எண்ணைப் பெறலாம் இது உண்மையில் k 2 - k 2 a2 இருபுறமும் இருக்கிறது எனவே நீங்கள் a2 ஐப் பெற்று இந்த சமன்பாட்டை அழைக்கவும் அல்லது இந்த வெளிப்பாட்டில் V2 உள்ளது எனவே நீங்கள் V k0a √n2−n2 ஐப் பெறுவீர்கள் ஆனால் இது √n2−n2 அது நியூமெரிகல் அபெர்ச்சர் தவிர வேறொன்றுமில்லை எனவே இதை நான் k0axNA என்று எழுதலாம் இதற்கு முன்பு நான் நியூமெரிகல் அபெர்ச்சர் மற்றும் λ வை சரி செய்ய வேண்டும் இந்த குறிப்பிட்ட λ V2 405 க்கு நீங்கள் இந்த நிலையை திருப்திப்படுத்தும்போது HE11 மட்டுமே பரப்புகிறது பின்னர் இந்த குறிப்பிட்ட அலை நீளத்திற்கு இழை ஒற்றை மோட் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த நிலையை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் இழை மல்டிமோடாக மாறுகிறது இப்போது சுவாரஸ்யமானது என்னவென்றால் நான் உங்களுக்கு ஒரு நிலையான ஒற்றை மோட் இழை தருகிறேன் இது 4 1 மைக்ரானில் ஒரு δ ஐக் கொண்டுள்ளது இது 0 4 இன் ஒளிவிலகல் குறியீட்டு வேறுபாடு உரிமை என்று நான் கூறுவேன் λ 1600 என்எம் வரை இந்த முழு அலை நீளத்தின் மேல் ஒரு ஒற்றை மோட் நிபந்தனையை நான் விரும்புகிறேன் எனவே இந்த அலை நீளத்தில் ஒற்றை மோட் நிலையை பூர்த்தி செய்ய விரும்பினால் எனது V எண் 2 405 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த அலை நீளத்தில் எனது V எண் 2 405 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் V எண்ணின் வெளிப்பாட்டிற்குச் செல்லுங்கள் V λ க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் ஏனெனில் V நேரடியாக k0 நேரத்திற்கு சமம் k02πλ எனவே இது λ க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் V λ க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் இப்போது நீங்கள் ஒற்றை மோட் நிலையை 1600 என்று பூர்த்திசெய்தால் V எண் 2 405 க்கும் குறைவாக இருப்பதை உறுதி செய்வேன் எனவே இந்த அலை நீளத்தில் ஆரம் நிலையான மற்றும் நியூமெரிகல் அபெர்ச்சர் ன் மதிப்புக்கு ஒற்றை மோடாகும் இப்போது நான் இந்த அலை நீளத்தை குறைக்கத் தொடங்கி 1064 என்எம் என்று சொல்லும்போது V எண் உண்மையில் உயர்த்தப்பட்டிருப்பதால் மற்ற எல்லா அளவுருக்கள் நிலையானவை ஆனால் உங்கள் λ அலை நீளம் குறைந்து V குறைந்து V 1300nm என்று சொல்லக்கூடிய சில அலைநீளங்களில் இது உயர்ந்துள்ளது எனவே வி V உண்மையில் அதிகரித்துள்ளது இதனால் இந்த அலை நீளத்திற்கு அப்பால் இழை மல்டிமோட் ஆகிவிட்டது இது உயர் வரிசை முறைகளை ஆதரிக்க முடியும் இவை TE01 TM01 HE21 ஆகும் எனவே இவை மூன்று குழுக்கள் அவை முதல் உயர் வரிசை முறைகள் அவை அவற்றின் பரப்புதல் மாறிலிகள் ஒன்றுக்கொன்று சமமாக உள்ளன ஆகவே நான் ஒரு வெள்ளை அலைவரிசையில் ஒற்றை மோட் ஒளியியல் இழையை வடிவமைக்கிறீர்களானால் நீங்கள் ஒற்றை மோட் நிலையை மிகக் குறைந்த அலைநீளத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் இதை மிகக் குறைந்த அலை நீளத்தில் திருப்திப்படுத்தினால் அலை நீளத்தை அதிகரித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் V எப்படியிருந்தாலும் நிச்சயமாக குறைந்து போகும் நீங்கள் அலை நீளத்தை அதிகமாக்கிக் கொண்டே இருந்தால் நாங்கள் 0 க்கு மிக அருகில் இறங்கியிருப்போம் பெஸ்ஸல் செயல்பாட்டை இது எவ்வாறு செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் V ஐ குறைக்க ஆரம்பித்தால் நீங்கள் உண்மையில் இந்த புள்ளியை நோக்கி நகர்கிறீர்கள் எனவே உண்மையில் எந்தவொரு பரவலையும் பெறமாட்டீர்கள் நீங்கள் ஒற்றை மோட் நிலையை மிக அதிக அலை நீளத்தில் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் அதனுடன் தொடர்புடைய பரவல் நிலையான மதிப்பு மிகவும் சிறியது அது உண்மையில் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறது எனவே இந்த நிலையைத் தவிர்க்க விரும்பினால் பரப்புதல் மாறிலியின் நியாயமான மதிப்பு உள்ளது என்று நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அலை நீளத்தைப் பொறுத்து பரப்புதல் மாறிலியின் இந்த நிலை b மற்றும் b எனப்படும் இந்த புதிய அளவை வரையறுப்பதன் மூலம் கைப்பற்றப்படுகிறது இது இயல்பாக்கப்பட்ட பரப்புதல் மாறிலி ஆகும் இது b β என வரையறுக்கப்படுகிறது வெளிப்படையாக β k0 n2 இருக்கும்போது எந்தவொரு பரப்புதலும் இருப்பதால் βk0 n1 நீங்கள் பரப்புதல் மாறிலி b 1 ஐப் பெறும்போது இந்த பரவல் மாறிலி b 0 சரியாக இருக்கும் இது உங்களிடம் இருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பாகும் நீங்கள் பார்க்கும் இந்த மதிப்பு உங்களுக்கு சில ஒளிவிலகல் குறியீட்டின் விகிதத்தை வழங்கும் இந்த β k0 சில நேரங்களில் பயனுள்ள குறியீடாக அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் இந்த பேண்டில் குறிக்கப்படுவது பயனுள்ள குறியீட்டு என அழைக்கப்படுகிறது n2 மற்றும் n1 இன் இந்த மதிப்புகளுக்கு இடையில் இந்த βk இன் மதிப்புகளை எங்களுக்கு வழங்குவதற்காக 1960 களில் இருந்து மக்கள் உண்மையில் இந்த பிரச்சினையில் பணியாற்றியுள்ளனர் நீங்கள் இந்த b ஐ குறித்தால் அல்லது இந்த β k ஐ ஒரு செயல்பாடாக குறித்தால் நீங்கள் பார்ப்பது இயல்பாக்குதல் அதிர்வெண் V எனவே இந்த V அளவுரு ஒரு இயல்பாக்கப்பட்ட அதிர்வெண் V என அழைக்கப்படுகிறது எனவே அடிப்படை மோடில் இது அடிப்படையில் தொடங்குகிறது மற்றும் n1 இன் அதிகபட்ச மதிப்பை எட்டும் வகையில் இந்த வழியில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் நான் βk எழுதியுள்ளதால் எனது குறைந்தபட்ச மதிப்பு n2 மற்றும் இதன் அதிகபட்ச மதிப்பு n1 அதனால் நான் அதிகரித்துக்கொண்டே இருப்பதால் அடிப்படை மோடின் அதிகபட்ச மதிப்பை இங்கு அடைவேன் அடிப்படை மோட் கிட்டத்தட்ட 0 மணிக்குத் தொடங்குகிறது அது கிட்டத்தட்ட 0 இல் தொடங்கும் அல்லது அது உண்மையில் n2 க்கு மேலே தொடங்கும் எனவே நான் இதைத் திட்டமிடுகிறேன் என்றால் நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு சற்று மேலே அடுத்த வரிசை முறை V இன் மதிப்பு 2 405 எனவே இது TE01 உடன் நெருக்கமாக தொடர்புடையது இது TM01 இன் அடுத்த மோடாகும் இந்த இரண்டிற்கும் இடையில் சென்று அவற்றின் வழியாக செல்வது உங்கள் HE21 மோடாகும் இந்த மூன்று மோட்களும் மிகவும் ஒத்த பரவல் மாறிலிகளைக் கொண்டுள்ளன என்று நான் சொன்னேன் சரி இது மோட் அடிப்படை முறை HE11 இப்போது என்ன நடக்க வேண்டும் இது ν 1 சரியானதா எனக்கு ν 1 m 1 கிடைத்தது எனவே நான் ν 1 ஐ சந்தேகிக்கிறேன் ஆனால் m 2 அதாவது நான் EH12 மற்றும் HE12 பயன்முறையைப் பெற வேண்டும் இந்த தீர்வுகளை அடுத்த தீர்வாகப் பெறுவீர்கள் இருப்பினும் இந்த பாணியில் தீர்மானிக்கப்படும் பரவல் மாறிலி அவைகளிடம் இருக்கும் எனவே இது HE12 தீர்வு பின்னர் உங்களுக்கும் EH12 தீர்வு உள்ளது அல்லது உண்மையில் உங்களுக்கு EH12 தீர்வு கிடைக்கவில்லை இந்த கட்டத்தில் நீங்கள் EH11 தீர்வு பெறத் தொடங்குகிறீர்கள் EH11 EH12 இதை விட மிகவும் தாமதமாக வரும் எனவே உங்களிடம் இன்னொரு மோடும் உள்ளது இது உண்மையில் HE31 மோடாகும் இது இந்த இரண்டிற்கும் இடையில் செல்கிறது எனவே தொடர்புடைய மதிப்பு ν1 க்கு கூடுதல் டெர்ம்ஸ்ப் பெறுவீர்கள் ஆனால் இந்த டெர்ம்ஸ் எப்போதும் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒரு வரிசையில் வராது ஏனென்றால் இந்த வரிசைகள் அந்த சமன்பாட்டின் தீர்வைப் பெரிதும் சார்ந்துள்ளது ஆனால் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் V இன் இந்த 2 405 இயல்பாக்கப்பட்ட மதிப்பு வரை நீங்கள் ஒரு மோடை மட்டுமே பெறுவீர்கள் இது உண்மையில் நீங்கள் பெறக்கூடிய ஒற்றை மோட் பரப்புதல் மாறிலியின் அதிகபட்ச மதிப்பாக இருக்கும் ஏனென்றால் இதற்கு அப்பால் நீங்கள் இந்த பரவல் மாறிலியை அடைய விரும்பும் "V" எண்ணை அதிகரிக்கிறீர்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் மற்ற உயர் வரிசை முறைகளையும் தூண்டப் போகிறீர்கள் நாம் திரும்பிச் சென்று வேறு வகையான மோட் அமைப்பைப் பார்ப்போம் ஏனென்றால் நாம் இதுவரை செய்தவை எதுவும் அதற்கு தீர்வை தரவில்லை ஆனால் புத்தக முடிவுகளைப் மோட்களைப் புரிந்துகொள்ள பயன்படுத்தினோம் ஆனால் அதற்கு பதிலாக இந்த மோட்கள் கணிசமாக எளிமைப்படுத்தப்படலாம் பலவீனமாக வழிநடத்தப்பட்ட தோராயமாக்கலை கருத்தில் கொண்டு நீங்கள் பணிபுரிந்தால் இது இன்னமும் கணிசமாக எளிமைப்படுத்தப்படலாம் பலவீனமாக வழிநடத்தப்பட்ட தோராயமாக்கல் என்றால் என்ன டெல்டாவின் இந்த நிலையான ஒற்றை மோட் இழை மதிப்பு 0 4 அல்லது 0 1 உடன் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் இது மிகச் சிறிய மதிப்புகள் அதாவது n1 மற்றும் n2 க்கு இடையில் அதிக வித்தியாசம் இல்லை அல்லது அதற்கு சமமாக அதிகம் இல்லை k1 மற்றும் k2 க்கு இடையிலான வேறுபாடு சிறியது எனவே k1 கிட்டத்தட்ட k2 க்கு சமம் β கிட்டத்தட்ட இரண்டு மதிப்புகள் ஆகும் ஏனென்றால் n1 மற்றும் n2 க்கு இடையில் இடைவெளி இது 0 1 அல்லது 0 4 ஆகும் எனவே இந்த தோராயத்தில் நீங்கள் சமன்பாட்டுக்கு செல்லலாம் நம்மிடம் இங்கே இந்த பெரிய சமன்பாடு உள்ளது இந்த சமன்பாட்டை நீங்கள் எளிமைப்படுத்தலாம் இந்த Jν k என்பதை k2 என்று நீங்கள் கூறலாம் அது கிட்டத்தட்ட k2 க்கு சமம் எனவே நான் இங்கே k2 ஐ அகற்ற முடியும் k2 இங்கே மற்றும் கிட்டத்தட்ட β2 க்கு சமமாக இருக்கிறதா எனவே டெல்டா A மிகச் சிறியதாக இருக்கும்போது ஒளிவிலகல் குறியீட்டு வேறுபாடு மிகச் சிறியது k2 கிட்டத்தட்ட நிலையானது எனவே இது சரியாக வெளியே செல்ல முடியுமா B k2மற்றும் இங்கே நான் β2 ஐ அகற்றவும் முடியும் அதனால் எனக்கு கிடைப்பது இது νa2 1ν21w2 மட்டுமே நிச்சயமாக இங்கே நீங்கள் Jν k உடன் எஞ்சியிருக்கிறீர்கள் எனவே இதை தெளிவாக நீக்கிவிடலாம் ஏனெனில் நான் இந்த Jνkν ஐ கண்டுபிடிக்க விரும்புகிறேன் நான் இந்த சமன்பாட்டைத் தீர்க்க விரும்புகிறேன் எனவே நான் இங்கே சதுரத்தை அகற்றிவிட்டு இந்த முழு விஷயத்திற்கும் ஒரு சதுர மூலத்தை வைக்கலாம் நான் ஒரு சதுர மூலத்தை வைத்தால் இந்த 2 பவர் அமர்ந்திருக்கும் 2 போய்விடும் மேலும் இந்த νa க்கு ஒரு பவர் இருக்கும் 2 இதுவும் போய்விடும் இப்போது இரண்டு தீர்வுகள் கிடைக்கும் எனக்கு அல்லது இந்த மதிப்புகள் கிடைக்கும் எனவே இந்த உறவைப் பார்க்க இதைச் சுற்றியுள்ள அனைத்தையும் அழித்து விடுகிறேன் எனவே இது நேரியல் போலரைஸ்ட் மோட்கள் என அழைக்கப்படும் உண்மையான சமன்பாடாகும் மேலும் இந்த நேரியல் போலரைஸ்ட் மோட்கள்களில் நீங்கள் உண்மையில் இந்த மோட்களை LPJM என எழுதுகிறீர்கள் அங்கு j தான் நான் மிக விரைவில் விவாதிக்கப் போகும் வேறு முழு எண் நேரியல் போலரைஸ்ட் மோட்களைப் பற்றிய விஷயம் என்னவென்றால் இடமாற்ற ப்ளேனில் இந்த நேரியல் போலரைஸ்ட் நிபந்தனையின் கீழ் Er மற்றும் Eϕ பற்றி நீங்கள் இனி சிந்திக்க வேண்டியதில்லை இது பலவீனமாக வழிகாட்டுதல் தோராயமாக்கப்படும்போது மட்டுமே பொருந்தும் Er மற்றும் Eϕ க்கு பதிலாக நீங்கள் உண்மையில் Ex மற்றும் Ey பற்றி பேச முடியும் இதேபோல் நீங்கள் Hx மற்றும் Hy பற்றி பேசலாம் இப்போது நீங்கள் x போலரைஸ்ட் மோட்கள் y போலரைஸ்ட் மோட்கள் அல்லது பொதுவாக ஒரு xy போலரைஸ்ட் மோட்கள் பற்றி பேசலாம் எனவே இது ஒரு நேரியல் போலரைஸ்ட் மோட்கள் என அழைக்கப்படுகிறது Er மற்றும் Eϕ மின்சார புலங்களை மாற்றி இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நேர்கோட்டு போலரைஸ்ட் மோட்களைப் பெறுவீர்கள் பலவீனமாக வழிநடத்தப்பட்ட தோராயமாக்கல் கீழ் மட்டுமே ஒளிவிலகல் குறியீட்டு வேறுபாடு மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் இப்போது இந்த சமன்பாட்டை எவ்வாறு உருவாக்குவது இதற்கு துப்பு இந்த B எதிராக அல்லது β k எதிராக வருகிறது எனவே இந்த சமன்பாடுகளை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இங்கு குழுக்களாக சேர்ந்து இருக்கும் சில கூறுகள் உள்ளன TM01 மற்றும் HE21 உள்ளது TE01 TM01 க்கு ν0 ஆனால் இங்கே இரண்டாவது குறியீட்டைப் பாருங்கள் முதல் குறியீடு எப்போதும் இங்கே 0 க்கு சமம் ஏனெனில் TE TM மோட்களுக்கு v 0 எனும்போது மட்டுமே தீர்வு காண முடியும் எனவே முதல் குறியீடானது எப்போதும் 0 க்கு சமமாக இருப்பதால் நான் J எனப்படும் ν அளவுருவை எழுத முடியும் இது 1 ஐக் கொண்டிருப்பதை நான் வரையறுப்பேன் TE மற்றும் TM மோட்களுக்கு TE01 TM01 உண்மையில் 0 எப்போதும் உள்ளது என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நான் அதை j1 என்று வரையறுக்கிறேன் இது ஒரு வரையறையின் உண்மை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுதான் புத்தகங்களில் நாம் பின்பற்றுகிறோம் எனவே நான் அதைப் பின்பற்றப் போகிறேன் அடுத்து இங்கே ஜோடியாக இருக்கும் மற்ற மோட்கள் என்ன நான் இங்கே காட்டியிருக்க மாட்டேன் என்பதை நீங்கள் உண்மையில் காணலாம் HE31 EH11 உடன் ஜோடியாக இருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது இங்கே இரண்டாவது குறியீட்டைப் பாருங்கள் இரண்டாவது குறியீடு இவை இரண்டுக்கும் 1 மற்றும் 1 ஆகும் HE க்கான முதல் குறியீட்டு எண் 3 இங்கே ν 3 இங்கே ν 1 நான் j ஐ HE மோட்களுக்கு ν 1 என்றும் EH மோட்களுக்கு ν1 என்றும் வரையறுக்க வேண்டும் எனவே HE31 EH11 உடன் தொடர்புடையது என்று நினைக்கிறேன் நீங்கள் EH21 உடன் தொடர்புடைய HE41 ஐ வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் j ν 1 மற்றும் ν 2 ஐ என்று பற்றி மாற்றியமைத்தால் HE11 ஐப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் 2 1 3 ஐப் பெறுவீர்கள் பிறகு நீங்கள் 3 1 ஐப் பெறுவீர்கள் எனவே HE முறைகளுக்கு ν 1 மற்றும் EH மோட்களுக்கு ν 1 என்று சொல்லுங்கள் எனவே எனக்கு இங்கே HE12 உள்ளது மற்றும் EH11 இங்கே உள்ளது நான் HE31 க்கு இடையிலான தொடர்பைப் பார்க்கிறேன் மற்றும் EH11 எனவே ν 3 என இங்கு எழுத வேண்டாம் ஆனால் நான் இணைப்பதைக் HEν1 1 அல்லது மற்றொன்று 1 மற்றும் EHν 1 ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நான் இந்த இரண்டு முறைகளையும் இணைத்து ν 2 ஐ அமைத்தால் நான் HE21 1 மற்றும் EH2 1 மற்றும் 1 ஐப் பெறுகிறேன் HE21 என்பது HE31 ஐத் தவிர வேறில்லை அது EH11 ஐத் தவிர வேறில்லை எனவே இவை தான் இணைக்கப் பட்டவைகள் எனவே நான் HEν 1 மற்றும் EHν 1 ஐ இணைப்பதைப் பார்க்கிறேன் இந்த குறிப்பிட்ட நிலையை உண்மையில் பிரதிபலிக்கும் ஒரு புதிய அளவுரு j ஐ வரையறுக்கிறேன் எனவே எனது மோட்களை LPjm மோட்களாக எழுதப்பட போகின்றன நாம் இதை LPjm மோட்களாக ஏன் ஏன் எழுதுகிறோம் என்று நீங்கள் உண்மையில் சிந்திக்கலாம் அல்லது மாறாக அவை TE0m TM0m HEνm அல்லது மாறாக ν1m மற்றும் EHν 1m மோட்கள் என்றும் எழுதலாம் எனவே நீங்கள் அவற்றை ஒன்றாக்கி பின்னர் அவற்றை இணைத்தால் அது LPjm மோட்களுடன் முடிவடையும் எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட வழக்கில் அடிப்படை மோடாக LP01 மாறும் மேலும் இந்த LP01 மோட் உண்மையில் HE11 மோடிலிருந்து பெறப்படுகிறது உண்மையில் LP01 என்பது HE11 மோடுக்கு கிட்டத்தட்ட சமமானது நீங்கள் பெறப் போகும் அடுத்த மோட் LP1m மோடாகும் இது TE0m TM0m மற்றும் HE2m மோட்களின் கலவையிலிருந்து வருகிறது உங்களிடம் இருந்த இந்த சமன்பாட்டை நினைவில் கொள்ளுங்கள் அல்லது இந்த வளைவில் நீங்கள் TE0m TM0m மற்றும் HE21 வைத்திருந்தீர்கள் எனவே நீங்கள் இந்த மூன்று வெவ்வேறு மோட்களை இணைத்தால் நீங்கள் LP11 மோடுடன் முடிவடையும் ஏனெனில் LP1m மோட் என்பது இந்த மூன்று வகை பயன்முறையின் கலவையாகும் எனவே நீங்கள் LP11 ஐப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் இந்த HE31 மற்றும் EH11 வகை மோட்களை ஒன்றாக இணைத்தால் நீங்கள் LPνm மோட்களைப் பெறுவீர்கள் அங்கு ν என்பது 2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது HEν1m மற்றும் EHν 1m ஆகியவற்றை இணைப்பதின் மூலம் கிடைக்கும் அடிப்படை நிச்சயமாக LP01 போர்ட் ஆகும் இது எப்போதும் வரவும் ரேடியல் திசையில் LP01 மோடின் தன்மை என்ன இது J0 ஆக இருக்கும் இந்த J0 ஐ இங்கே r இன் செயல்பாடாக வரைகிறீர்கள் எனவே இது ஒரு சிறப்பு செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் r a மற்றும் r a a இந்த குறிப்பிட்ட திசையில் செல்வது போன்ற ϕ 180 டிகிரி எனவே இந்த மின்சார புலம் வடிவங்கள் மையத்தில் அதிகபட்சமாக இருக்கும் என்பதைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் உண்மையில் இங்கே ஒரு ஒளியியல் இழையை மூடலாம் மைய மற்றும் மின்சார புலம் கோடுகள் உண்மையில் புலத்தின் மையத்தில் அதிகபட்சமாக இருப்பதைக் காண்பீர்கள் மேலும் நீங்கள் ரேடியல் திசையிலிருந்து விலகிச் செல்லும்போது சிதைந்துவிடும் ஆனால் இது LP01 பயன்முறையின் HE11 இன் மையத்தில் அதற்கு அப்பால் நிச்சயமாக புலம் அடிப்படையில் சிதைந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நான் கருதிய அதே சூழ்நிலையில் பெஸ்ஸல் செயல்பாட்டு முறைகளைப் கையாளுவது மிகவும் கடினம் இது கணித ரீதியாக உங்களுக்குத் தெரியும் இது ஒரு நல்ல காஸியன் இந்த தோராயமாக்கப்பட்ட காஸியன் மோடாகும் ஒரு காஸியன் மோடில் இந்த J0 அல்லது சிறப்பு செயல்பாட்டு பயன்முறையில் ஒரு நல்ல தோராய மதிப்பீடு உள்ளது நீங்கள் உண்மையில் மாட்லாப்பில் ஒரு குறியீட்டை எழுதுவதன் மூலம் சரிபார்க்கலாம் J02 ஐக் குறியுங்கள் x 0 முதல் 2 405 வரை சொல்லலாம் மற்றும் இதேபோல் காஸியன் செயல்பாடு exp α2x2a2 குறியுங்கள் எனவே இது J02 xa ஆக இருக்கும் o இதையும் நீங்கள் குறித்தால் மற்றும் நீங்கள் வீச்சுகளை சரிசெய்ய முடியும் என்றால் நீங்கள் ஒரு காஸியன் செயல்பாட்டின் மூலம் சிறப்பு செயல்பாட்டை தோராயமாக மதிப்பிட முடியும் இந்த காஸியன் தோராயமானது உண்மையில் உங்கள் மைய வலப்பக்கத்திற்கு அப்பால் செல்வதை நீங்கள் இங்கே காணலாம் மோட் உண்மையில் அங்கு 0 க்குப் போவதில்லை இது சிறிது மையத்திற்குப் பின்னும் செல்லும் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த குறிப்பிட்ட விட்டம் 90 அல்லது 99 ஆற்றல் குவிந்துள்ள இந்த குறிப்பிட்ட விட்டம் மோட் புல விட்டம் என அழைக்கப்படுகிறது உண்மையில் இந்த மோட் புலம் விட்டம் நீங்கள் ஒரு ஒளி மூலத்திலிருந்து இழைக்கு ஒளியை இணைக்கும்போது மிகவும் முக்கியமானது எனவே இது MFD என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது சில பொருத்தப்பட்ட அளவுருவின் அடிப்படையில் V எண்ணின் அடிப்படையில் MFD க்கு நல்ல வெளிப்பாடுகள் உள்ளன அதாவது மோட் புலம் விட்டம் பொருத்தும் அளவுருக்கள் நீங்கள் அந்த வெளிப்பாடுகளை உரை புத்தகத்தில் பார்க்கலாம் எனவே இது கொடுக்கப்பட்ட ஆரம் a மற்றும் n இன் V மதிப்புக்கு w0 ஆல் குறிக்கப்படும் அகலம் எப்படி அகல அல்லது மோட் புல அளவுருவின் பாதி எப்படி இருக்கிறது இந்த மோட் புலத்தில் சக்தி சுமார் 99 குவிந்துள்ளது எனவே w0a என்பது V இன் சில செயல்பாடு மற்றும் சில பொருத்தமான அளவுருக்களால் ஆனது இது இதற்கான கோட்பாடு அல்ல இது ஒரு பொருத்தமான அளவுருவாகும் இது மோடில் புலத்தை அளவிடுவதிலிருந்து பெறப்படுகிறது ஆகவே இதுதான் மிகக் குறைந்த வரிசை மோட் மற்றும் அதன் மோட் புலம் விட்டம் ஆகும் நீங்கள் உண்மையில் இரண்டு வகையான மோட்களைப் பெறுவீர்கள் நீங்கள் LP01x மற்றும் LP01y ஐப் பெறுவீர்கள் இது புலத்தில் ஒன்று x அச்சிலும் மற்றொன்று y அச்சிலும் இயக்கப்படுகிறது இரண்டுமே β இன் ஒரே மதிப்பைக் கொண்டுள்ளன எனவே அவற்றில் ஒன்று கிடைமட்ட மோடாகவும் மற்றொன்று செங்குத்து மோடாகவும் அழைக்கப்படுகிறது இங்கே புலம் கோடுகள் இங்கே இந்த வழியில் இருக்கும் செங்குத்து மோட்களுக்கான புல கோடுகள் இந்த வழியில் இருக்கும் நிச்சயமாக வெளியே மீண்டும் செல்லும்போது அவை உண்மையில் சிறிது வளைய வேண்டும் ஆனால் இது LP01 குறியீட்டிற்குள் கிடைமட்டமாக நேரியல் போலரைஸ்ட் மோட்களாகும் மற்றொன்று செங்குத்தாக போலரைஸ்ட் மோடாகும் ஒரு நல்ல இழையில் இந்த மதிப்பு ஒன்றுதான் என்றாலும் நடைமுறையில் இந்த இழைகள் நீங்கள் இழைக்குள் பரவல் செய்யத் தொடங்கும் போது சிறிது மாறத் தொடங்குகின்றன நீங்கள் இழையுடன் பயணிக்கும்போது இந்த மதிப்புகள் சற்றே சிதறலுக்கு வழிவகுக்கும் அல்லது இந்த இரண்டு மோட்களுக்கும் இடையில் தாமதமாகும் எனவே LP01 LP10 ஐ விட சற்று முன்னால் வருவதால் ஒரு சிறிய சிதறல் உள்ளது இது போலரைஸ்ட் முறை சிதறல் என்று அழைக்கப்படுகிறது இந்த போலரைஸ்ட் மோட் சிதறல் ஒரு மோசமான அளவு இது சரியான கோட்பாட்டால் வகைப்படுத்தப்படவில்லை புள்ளிவிவர பகுப்பாய்வு நிறைய உள்ளது இந்த போலரைஸ்ட் மோட் சிதறலை வகைப்படுத்துவதற்காக செய்ய வேண்டும் இது அதிவேக ஒளியியல் தகவல்தொடர்பு இணைப்புகளில் முக்கிய கட்டுப்படுத்தும் காரணிகளில் ஒன்றாகும் s 10 ஜி எஸ் மற்றும் 40 ஜி எஸ் ஆகியவற்றில் குறிப்பாக இவை முக்கியமானது எனவே ஒளியியல் மோட்கள் பற்றிய நம் விவாதத்தை இங்கே முடிப்போம் அதைப் பற்றிய கூடுதல் பண்புகளைப் புரிந்துகொள்ள நீங்கள் சில வீட்டுப் பாட பயிற்சிகளை பார்க்க வேண்டியிருக்கும் மேலும் அடுத்த தொகுதியில் ஒளியியல் இழைக்குள் துடிப்பு பரப்புதல் பற்றிய ஆய்வைத் தொடங்குவோம்